பாடநெறி விளைவுகள் - POs and PSOs வாழ்த்துக்கள் மற்றும் யூனிட் 18 க்கு வரவேற்கிறோம் இது பாடநெறி விளைவுகளை குறிப்பது தொடர்பானது முன்னதாக பாடநெறி விளைவு அறிக்கைகளின் தரம் தொடர்பான அனைத்து காரணிகளையும் நாம் புரிந்துகொண்டோம் அதாவது பல நடைமுறைகளையும் பல காரணிகளையும் அடையாளம் கண்டுள்ளோம் பின்வருபவை அனைவராலும் வரையறுக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாகும் இது நல்ல பாட விளைவு அறிக்கைகளை எழுதுவதற்கான தளத்தை உங்களுக்கு வழங்குகிறது இப்போது பாடநெறி விளைவு அறிக்கைகளை எழுதியுள்ளோம் இப்போது நாம் செய்ய விரும்புவது என்னவென்றால் முதல் விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு பாடநெறி விளைவு அறிக்கையிலும் நாம் வகுப்பறையின் எண்ணிக்கையை இணைக்க விரும்புகிறோம் தேவைப்படும் வகுப்பறை அமர்வுகள் மிகவும் துல்லியமாக இருக்க வேண்டிய தேவையில்லை இது நிமிடங்கள் அளவிற்கு அடையாளம் காணப்பட வேண்டியதில்லை தோராயமாக வகுப்பறை அமர்வுகள் அடையாளம் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு பாடநெறி விளைவுகளையும் பி க்கள் அல்லது பி ஓக்கள் அறிவாற்றல் நிலைகள் மற்றும் அறிவு வகைகளுடன் குறிக்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு பாடநெறியும் முதலில் ஒரு அறிவாற்றல் மட்டத்துடன் அதன் செயல் வினைச்சொல் மூலம் தொடர்புடையது பின்னர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அறிவு வகைகள் உள்ளன இப்போது நாம் PO கள் மற்றும் PSO களுடன் ஒரு பாடநெறி விளைவு முகவரிகளை இணைக்க வேண்டும் வகுப்பறை அமர்வுகள் நாம் முன்பு பார்த்தது போல் பல பல்கலைக்கழகங்கள் 5 6 அல்லது அதற்கு மேற்பட்ட அலகுகளின் அடிப்படையில் படிப்புகளின் பாடத்திட்டங்களை விவரிக்கின்றன 5 6 மிகவும் பொதுவானது சில நேரங்களில் நாம் பார்த்த சில பல்கலைக்கழகங்கள் அவை 7 அலகுகள் அல்லது 8 அலகுகள் வரை கூட செல்லக்கூடும் பின்னர் அவை ஒரே மாதிரியான வகுப்பறை அமர்வுகளை அனைத்து அலகுகளுடன் தொடர்புபடுத்துகின்றன ஆகவே ஒரு CO ஒரு யூனிட்டுடன் இணைக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் படி நீங்கள் சென்றால் அனைத்து CO களும் ஒரே எண்ணிக்கையிலான வகுப்பறை அமர்வுகளைக் கொண்டிருக்க வேண்டும் உங்களிடம் 40 விரிவுரை அல்லது 45 விரிவுரை படிப்பு இருந்தால் அவை அலகுகளின் எண்ணிக்கையால் வகுக்கப்பட்டால் தானாக வகுப்பறை அமர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தன்னாட்சி அலகு நிறுவனங்கள் அலகு கட்டமைப்பைப் பின்பற்றத் தேவையில்லை அவை பாடம் பாடத்தின் பொருள் மற்றும் ஆசிரியரால் தீர்மானிக்கப்படுகின்ற சிஓக்கள் எண்ணிக்கையைக் கொண்டிருக்கலாம் எனவே வெவ்வேறு CO களில் வெவ்வேறு வகுப்பறை அமர்வுகள் இருக்கலாம் ஆகவே தன்னாட்சி அல்லாத நிறுவனங்களில் கூட அலகுகளின் எண்ணிக்கையை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ CO களை எழுத ஒருவர் தயாராக இருந்தால் CO அனைத்து CO களுக்கும் ஒரே எண்ணிக்கையிலான வகுப்பறை அமர்வுகள் தேவையில்லை சரியா இது வகுப்பறை அமர்வுகளைப் பொருத்து இருக்கும் இப்போது நாம் அறிவாற்றல் நிலைக்கு வருவோம் நாம் முன்பு கூறியது போல் நாம் எப்போதும் ஒரு செயல் வினைச்சொல் மற்றும் ஒரு செயல் வினைச்சொல்லுடன் CO அறிக்கையைத் தொடங்குகிறோம் இது அறிவாற்றல் மட்டங்களில் ஒன்றிலிருந்து வருகிறது எப்போதாவது இரண்டு வெவ்வேறு அறிவாற்றல் மட்டங்களிலிருந்து இரண்டு செயல் வினைச்சொற்களால் என்று நாம் சொன்னோம் ஆனால் இரண்டு செயல் வினைச்சொற்களைப் பயன்படுத்துவது விதிவிலக்காக இருக்க வேண்டும் ஆகவே செயல் வினைச்சொல் அறிவாற்றல் மட்டத்துடன் ஒரு CO ஐ குறிக்க நமக்கு உதவுகிறது நாம் R என்றால் நினைவில் கொள்ள U என்றால் புரிந்துகொள்ள AP என்றால் விண்ணப்பிக்க AN என்றால் பகுப்பாய்வு செய்ய E என்றால் மதிப்பீடு C என்றால் உருவாக்க என்றும் பயன்படுத்த வேண்டும் நாம் சொன்னது போல் ஒரு CO ஐ இரண்டு அறிவாற்றல் நிலைகளால் குறிக்க வேண்டியிருக்கும் அறிவாற்றல் நிலைகளுக்கு இடையில் கூர்மையான எல்லை நிர்ணயம் இல்லாததால் என்ன நடக்கும் இரண்டு வெவ்வேறு அறிவாற்றல் நிலைகளைக் குறிக்கும் ஒரு செயல் வினைக்கு எப்போதும் ஒரு வாய்ப்பு உள்ளது எடுத்துக்காட்டாக "அடையாளம்" என்ற ஒரு செயல் வினைச்சொல் புரிந்துகொள்ளுதல் மற்றும் பகுப்பாய்வு ஆகிய இரண்டோடு தொடர்புடையது அறிவாற்றல் நிலைகள் இரண்டிலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது எனவே என்ன நடக்கிறது என்றால் ஆசிரியர் அத்தகைய CO ஐ குறிக்க பொருத்தமான அறிவாற்றல் மட்டத்துடன் உள்ள சந்தர்ப்பங்களில் தனது சொந்த தீர்ப்பைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது அறிவு வகைகளுக்கு வரும்போது ஒவ்வொரு CO அறிக்கையிலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அறிவு வகைகள் இருக்கும் இப்போது இந்த அறிவு வகைகள் யாவை நீங்கள் சொல்லக்கூடிய FDP க்கேட்ப பொறியியல் அடிப்படை வடிவமைப்பு கோட்பாடுகளைப்பார்க்க விரும்பினால் F for Factual C for Conceptual P for Procedural M for Metacognitive அறிவு வகைகளை நாம் பயன்படுத்தலாம் பின்னர் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் C மற்றும் S நடைமுறை கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் PC மற்றும் வடிவமைப்பு கருவிகளுக்கு நீங்கள் DI ஐப் பயன்படுத்தலாம் சரியா அறிவு வகைகளுடன் CO ஐ குறிக்க இந்த சுருக்கெழுத்துக்களைப் பயன்படுத்தலாம் இப்போது இந்த அறிக்கை என்ன நடக்கிறது சம்பந்தப்பட்ட அனைத்து அறிவு வகைகளையும் வெளிப்படையாகக் குறிக்கலாம் அல்லது குறிப்பிடக்கூடாது சில அறிவு பிரிவுகள் மறைமுகமாக உரையாற்றப்படலாம் அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீட்டின் முன்மொழியப்பட்ட வடிவமைப்பின் அடிப்படையில் பயிற்றுவிப்பாளர் இந்த வகைகளை தீர்மானிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு CO என்னவென்றால் நீங்கள் மாணவர் ஒருவர் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு வடிகட்டியை வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லலாம் அதாவது வடிவமைப்பை அனலாக் வடிகட்டியில் எழுத வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் எனவே பரவலாக இது அறிவாற்றல் நிலைக்கு விண்ணப்பித்தல் மட்டும் கருத்தியல் மற்றும் நடைமுறை பகுதி எப்படியும் நேரடியாக குறிக்கப்படுகிறது ஆனால் நாம் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் மற்றும் நடைமுறை தடைகள் குறித்தும் கவனம் செலுத்தலாம் இதை நாம் CO அறிக்கையின் ஒரு பகுதியாக எழுதலாம் அல்லது எழுதக்கூடாது ஆனால் நீங்கள் அவற்றை மட்டுமே சேர்க்க வேண்டும் என்றால்நீங்கள் உண்மையில் செயல்படுத்துகிறீர்கள் என்று வழங்கப்பட்ட இந்த இரண்டு அறிவு வகைகளையும் நீங்கள் குறிக்க வேண்டும் அல்லது இந்த இரண்டு வகைகளிலும் கவனம் செலுத்தி உங்கள் அறிவுறுத்தலை நீங்கள் உண்மையில் நடத்துகிறீர்கள் மேலும் உங்கள் மதிப்பீட்டு கருவிகளும் இந்த இரண்டையும் பிரதிபலிக்கின்றன அதாவது ஒரு வினாடி வினா அல்லது கேள்வி மற்றும் விவரக்குறிப்புகள் அல்லது நடைமுறை தடைகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட ஒன்றை சுருக்கமாகக் கூறும்போது CO அறிக்கை சம்பந்தப்பட்ட அனைத்து அறிவு வகைகளையும் நேரடியாகக் குறிக்கலாம் அல்லது குறிக்கக்கூடாது ஆசிரியர் அவர் CO அறிக்கையை எழுதும் போது மற்றும் அவர் உரையாற்ற விரும்பும் அனைத்து அறிவு வகைகளையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது P க்கு வரும்போது பொதுவாக P Oக்கள் ஒரு பல்வேறு அம்சங்களைக் குறிக்க எழுதப்படும்போது இது மிகவும் எளிதானது ஒரு குறிப்பிட்ட பொறியியல் கிளையில் நிபுணத்துவத்தின் பல்வேறு பிரிவுகளை நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தால் பரவலாக 3 பிரிவுகள் உள்ளன உங்களிடம் உற்பத்தி வடிவமைப்பு மற்றும் வெப்ப பொறியியல் உள்ளது இப்போது என்ன நடக்கும் ஒருவர் 3 P Oக்களை எழுதலாம் ஒவ்வொரு P Oவும் பிரிவுகளில் ஒன்றைக் குறிக்கும் எப்போதாவது நீங்கள் கொடுக்கப்பட்ட பிரிவுக்கு 2 PSOக்களை எழுதலாம் எனவே நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் என்ன நடக்கும் உங்களிடம் ஒரு பாடநெறி இருக்கும்போதெல்லாம் அது எந்த PSO ஐ உரையாற்றுகிறது என்பது தெளிவாகிறது எனவே பாடத்தின் அனைத்து COக்களும் ஒரே PSO அது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் மேலும் இது எந்த PSO ஐக் குறிக்கிறது என்பதை எளிதாக அடையாளம் காண வேண்டும் கொஞ்சம் கடினமான மற்றும் முக்கியமான பகுதி அதாவது CO களை PO களுடன் குறிப்பது பற்றி பார்ப்போம் பெரும்பான்மையான படிப்புகள் தற்போது வழங்கப்படுவதால் குறிப்பாக தன்னாட்சி அல்லாத நிறுவனங்கள் PO1 ஐத் தவிர வேறு எந்த PO ஐயும் உரையாற்றுவதில்லை அதை என்ன எப்படி தீர்மானிப்பது உதாரணமாக நீங்கள் தேர்வுத் தாளைப் பார்த்தால் அது மிகவும் தெளிவாக இருக்கும் எல்லா கேள்விகளும் PO1 ஐ மட்டுமே குறிக்கும் PO1 இல் கூட நாங்கள் சிக்கலான பொறியியல் சிக்கல்களை எதிர்கொள்ளவில்லை ஆகவே தற்போது பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்ட விதத்தில் திட்டங்களின் மட்டத்தைத் தவிர வேறு சிக்கலான பொறியியல் சிக்கல்களைப் பார்க்கவில்லை என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே ஏற்கனவே நாங்கள் படிப்புகளில் முழு PO1 ஐ உரையாற்றவில்லை PO7 PO8 PO10 மற்றும் PO11 போன்ற குறிப்பிட்ட PO களைக் குறிக்கும் சில படிப்புகள் உங்களிடம் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக PO11 திட்ட மேலாண்மை மற்றும் நிதி தொடர்பானது எனவே திட்ட நிர்வாகத்திற்காக பிரத்தியேகமாக ஒரு பாடநெறி இருக்கலாம் அவ்வாறான நிலையில் அந்த பாடநெறி PO 11 ஐ உரையாற்றும் ஆனால் அத்தகைய பாடம் இல்லை என்றால் PO நிலை மிகவும் மறைமுகமாக மட்டுமே தீர்க்கப்படும் பின்னர் PO10 தொடர்பு தொடர்பானது ஆமாம் எல்லா புரோகிராம்களும் ஆங்கில தகவல்தொடர்புகளில் குறைந்தபட்சம் ஒரு பாடநெறி இருந்தாலும் அவர்கள் எந்த பெயரைக் கொடுத்தாலும் PO10 நேரடியாக அந்த பாடத்திட்டத்தால் உரையாற்றப்படுகிறது இந்த PO10 ஐ மாணவர்கள் நேரடியாக உரையாற்றுவார்கள் மற்றும் சில செயல்களைச் செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கும் சில செயல்பாடுகள் இருந்தால் PO10 மற்ற படிப்புகள் மூலமாகவும் உரையாற்ற முடியும் மேலும் தகவல்தொடர்பு திறன்களைப் பொறுத்து மாணவர்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்கிறீர்கள் மாணவரின் தகவல்தொடர்பு திறன்களுக்காக நீங்கள் மதிப்பீடு செய்யவில்லை என்றால் நீங்கள் PO10 ஐ உரையாற்றவில்லை எடுத்துக்காட்டாக PO8 நெறிமுறைகளுடன் தொடர்புடையது சில திட்டங்களில் தொழில்முறை நெறிமுறைகள் குறித்த பாடநெறி உள்ளது அவ்வாறான நிலையில் நீங்கள் நேரடியாக உரையாற்றுகிறீர்கள் மிக அரிதாகவே வேறு எந்த பாடமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதை உரையாற்றுகிறீர்கள் இதேபோல் PO7 சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மையுடன் தொடர்புடையது யுஜிசி தேவைக்கேற்ப பெரும்பாலான திட்டங்கள் ஒரு பாடத்திட்டத்தைக் கொண்டுள்ளன சுற்றுச்சூழல் அல்லது நிலைத்தன்மை குறித்த சில பாடநெறிகள் உள்ளன அந்த வழக்கில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின் மூலம் நேரடியாக PO7 ஐ உரையாற்றுகிறீர்கள் ஆனால் மீண்டும் வேறு எந்தப் பாடமும் மற்ற எல்லா பாடங்களும் பெரும்பாலும் இந்த நான்கையும் நிவர்த்தி செய்யாது இப்போது திட்டங்களுக்கு வரும்போது திட்டங்கள் பல P க்களை நிவர்த்தி செய்யக்கூடும் நீங்கள் நடைமுறையில் நீங்கள் விரும்பினால் அதில் உள்ள அனைத்து 12 P O க்களையும் உரையாற்றலாம் ஆனால் அவை மாணவர்களின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு நீங்கள் பயன்படுத்தும் சொற்களில் பிரதிபலிக்கும் திட்டக் குழுக்களில் பொதுவாக திட்டத்தைச் செய்ய 3 4 மாணவர்கள் ஒரு குழுவை உருவாக்குகிறார்கள் அவ்வாறான நிலையில் அவர்கள் ஒரு குழுவில் எவ்வாறு பணியாற்றுவது என்பதைக் கற்றுக் கொள்ள வேண்டும் மேலும் அவர்கள் ஒரு விரிவான அறிக்கையை எழுத வேண்டும் எனவே பின்னர் நீங்கள் மற்ற PO க்கள் இணைக்கக்கூடிய திட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறீர்கள் அல்லது திட்டமிடுகிறீர்கள் என்பதைப் பொறுத்து தகவல்தொடர்புக்கு தீர்வு காண முடியும் ஆனால் முக்கிய விஷயம் என்னவென்றால் குறிப்பிட்ட PO க்களை மதிப்பீடு செய்ய அல்லது சேர்க்க நீங்கள் ருப்ரிக்ஸைப் பயன்படுத்தாவிட்டால் அந்த பி அல்லது அந்த பி ஓ உடன் கூடிய பாடத்தை சேர்க்க முடியாது எனவே அடிப்படையில் ஒரு CO ஐ அதன் PO உடன் குறிப்பது மதிப்பீட்டில் அடையாளம் காணப்பட்ட PO தொடர்பான உருப்படிகளை உள்ளடக்கியது எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது நீங்கள் பரந்த அளவிலான PO க்களை உரையாற்றும் CO எழுதப்பட்டிருந்தால் முக்கிய கருவியாக இருக்கும் மதிப்பீட்டு கருவியை நான் எடுத்துக் கொண்டால் இறுதி செமஸ்டர் தேர்வாகும் இறுதி செமஸ்டர் தேர்வுத் தாளின் விரைவான மதிப்பீடு நியமிக்கப்பட்ட PO க்கள் உரையாற்றப்படுகிறதா இல்லையா என்பதை நமக்குத் தெரிவிக்கும் மேலும் ஒரு பாடத்தின் CO ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான PO களைக் கையாளும் 12 PO க்களில் நான் அவ்வாறு எழுத முடியும் அதில் 6 7 பி க்களை உரையாற்ற விரும்புகிறேன் ஆனால் கிடைக்கக்கூடிய நேரம் மற்றும் வளங்களுக்குள் அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீட்டை நடத்த முடியாது நீங்கள் விரும்பினால் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பி க்களையும் உரையாற்றும் பாடத்திட்டத்தில் பயிற்றுவிக்க செமஸ்டரில் போதுமான நேரம் அல்லது போதுமான அமர்வுகள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் சில நேரங்களில் பல CO தொடர்பான மதிப்பீடுகளை எளிதில் வடிவமைக்க முடியாது வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் கூட மையமாக நடத்தப்பட்ட மற்றும் மதிப்பிடப்பட்ட தேர்வில் பயன்படுத்த முடியாது பரந்த அளவிலான பி க்களை உரையாற்ற நீங்கள் ஒரு சி வை நன்றாக எழுதலாம் ஆனால் பல்கலைக்கழகத்தால் மையமாகக் கட்டுப்படுத்தப்படும் நமது இறுதி செமஸ்டர் தேர்வு அந்த பி க்கள் தொடர்பான உருப்படிகளை சேர்க்க விரும்பலாம் விரும்பாமலும் போகலாம் பொதுவாக சம்பந்தப்பட்ட எண்கள் காரணமாக மாணவர்கள் அதற்கான ஒரு நிலையான பதிலை எழுதுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இதுபோன்ற விஷயத்தில் அனைத்து பி க்களையும் சேர்ப்பது கடினம் ஆனால் உங்கள் மாணவர்களுக்கு சில பி க்களை உரையாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சில பி க்கள் தேவைப்படுவதால் ஒரு துறை பாடத்திட்டத்திற்கு வெளியே சில நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்யலாம் அந்த PO களின் பரிச்சயம் அல்லது அடைதல் என்பது வேலை வாய்ப்பு கண்ணோட்டத்தில் தேவைப்படுகிறது ஆனால் நீங்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கிறீர்கள் எந்த செமஸ்டரில் நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள் எந்த பாடத்திட்டத்தை ஏற்பாடு செய்கிறீர்கள் என்பதற்கு இதற்கு துறையின் கணிசமான திட்டமிடல் தேவைப்படுகிறது இப்போது சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை இயந்திரங்களின் இயக்கவியலை நீங்கள் காண முடியும் இது 3 1 0 ஆகும் அதாவது நீங்கள் வாரத்திற்கு 3 விரிவுரை நேரங்களும் வாரத்திற்கு 1 டுடோரியல் அமர்வும் வைத்திருக்கிறீர்கள் எனவே மணிநேரங்கள் அப்படித்தான் ஏற்பாடு செய்யப்படுகின்றன இது 38 வரை சேர்க்கும்போது பொதுவாக 3 1 0 பாடநெறிக்கு 40 முதல் 45 வகுப்பு அமர்வுகள் வரை பெரும்பாலான படிப்புகள் உள்ளன எனவே இங்குள்ள எண்கள் சரியாக பொருந்தவில்லை ஆனால் இது சில ஆசிரிய உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாதிரி இப்போது இங்கே பார்த்தால் இதில் 7 உள்ளன மற்றும் POக்கள் மற்றும் PSO க்களுக்கு வருவது PO1 மட்டுமே மற்றும் அனைத்து CO களுக்கும் PSO1 இது மட்டுமே ஒரே ஒரு PO வுடன் மட்டுமே பொருள் கையாளப்படும் முறை மிகவும் தெளிவாக உள்ளது அறிவாற்றல் நிலை குறித்து பார்ப்போம் உதாரணமாக இது U புரிந்துகொள்ளுதல் மற்றும் உண்மை அறிவு ஆகியவற்றுடன் தொடர்புடைய பொறிமுறையின் சொற்களை விளக்குங்கள் மற்றும் சுமார் 3 வகுப்பறை அமர்வுகள் மற்றும் 1 டுடோரியல் அமர்வு உள்ளன அடுத்ததாக பிளானர் பொறிமுறைகளின் சுதந்திரம் மற்றும் இயக்க பண்புகளை அடையாளம் காணுங்கள் அறிவாற்றல் நிலை இன்னும் U அதாவது வினைச்சொல்லை அடையாளம் காணுங்கள் இது புரிந்துகொள்ளுதலுடன் தொடர்புடையது உங்களிடம் கருத்துரு நடைமுறை அறிவு வகைகள் உள்ளன மேலும் 5 அமர்வுகள் மற்றும் 1 டுடோரியல் அமர்வு உள்ளன மற்றொன்றுக்கு வருவோம் தாங்கு உருளைகள் மற்றும் பெல்ட் டிரைவ்களில் கடத்தப்படும் உராய்வு இழப்புகளை தீர்மானிக்கவும் எனவே இது பயன்பாடு என்பதை தீர்மானிக்க வேண்டும் இது ஒரு நடைமுறை அறிவு மற்றும் இங்கே இந்த ஆசிரிய உறுப்பினர் அடிப்படை வடிவமைப்பு கோட்பாடுகளையும் அறிவு வகைகளில் ஒன்றையும் உரையாற்ற விரும்புகிறார் அது நேரடியாக அறிக்கையில் பிரதிபலிக்காது P நேரடியாக அறிக்கையில் பிரதிபலிக்கவில்லை அவர் பயன்படுத்தும் அறிவுறுத்தல் அல்லது மதிப்பீட்டில் மட்டுமே இது பிரதிபலிக்க வேண்டும் மேலும் விரும்பிய வண்ணம் இயக்கம் கிடைப்பதற்கு கேமின் சுயவிவரத்தை வரைய வேண்டும் இப்போது இது பயன்பாடு இங்கே நடைமுறை மற்றும் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் ஆகியவை உரையாற்றப்படுகின்றன ஒருவேளை அவர் வடிவமைக்க வேண்டிய CAM இன் விவரக்குறிப்புகள் பற்றியும் அளவுகோலை பற்றியும் குறிப்பிடுகிறார் போலும் ஒரு பாடநெறி இறுதியாக எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காண முடியும் இது ஒரு அட்டவணை நெடுவரிசையில் வழங்கப்படுகிறது இது பாடநெறி விளைவுகளின் எண்ணிக்கையை அளிக்கிறது பின்னர் உண்மையான பாடநெறி விளைவுகள் மற்றும் பின்னர் PO கள் மற்றும் PSO ஆகியவை உரையாற்றப்படுகின்றன அறிவாற்றல் நிலை அறிவு பிரிவுகள் வகுப்பறை அமர்வுகள் மற்றும் இந்த விஷயத்தில் நீங்கள் டுடோரியல் அமர்வுகள் பயன்படுத்தப்பட்ட மணிநேரங்களின் எண்ணிக்கையையும் குறிக்கின்றன நீங்கள் ஒரு சகா அல்லது மற்றொரு ஆசிரிய உறுப்பினருடன் அல்லது ஒரு தொழில் அல்லது எந்தவொரு பங்குதாரருடனும் கலந்துரையாடும்போது விளைவு அறிக்கைகள் மூலமாகவும் எல்லா குறிச்சொற்களிலும் அனைத்தையும் அடையாளம் காணவும் இது உங்கள் பாடநெறி என்ன என்பதைத் தொடர்புகொள்வதற்கான சிறந்த வழியாகவும் இது விளங்குகிறது மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் இது திரவ இயக்கவியல் வரவு 4 0 0 மற்றும் இதன் பொருள் உங்களிடம் இருக்கும் விரிவுரைகளின் எண்ணிக்கை உங்களிடம் 55 முதல் 60 வரை உள்ளது கிட்டத்தட்ட 4 வரவு படிப்புக்கு நீங்கள் வைத்திருக்கலாம் ஆய்வகம் இல்லை பயிற்சி இல்லை மேலும் 5 அறிக்கைகள் மட்டுமே எழுதப்பட்டுள்ளன அதாவது ஒவ்வொரு பாடநெறி விளைவுகளும் மிகப் பெரிய அளவில் உள்ளன எனவே என்ன நடக்கிறது என்றால் இந்த 12 அமர்வுகளை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்பதை மீண்டும் படிப்படியாக மேலும் விவரிக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் PO1 மற்றும் PSO1 வேறு எதுவும் சேர்க்கப்படவில்லை பின்னர் அறிவாற்றல் நிலை அடையாளம் காணப்படவில்லை மற்றும் பொறியியல் வகை அறிவு எதுவும் அடையாளம் காணப்படவில்லை ஆனால் அது எழுதப்பட்ட வழியை நீங்கள் காண முடிந்ததால் சில CO களுடன் தொடர்புடைய அதிக எண்ணிக்கையிலான வகுப்பு அமர்வுகள் உள்ளன இதை எழுத இது சிறந்த வழியாகுமா சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் அந்த விஷயத்தை நன்கு அறிந்தவர்களாகவும் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அந்த விஷயத்தை கையாள்வதிலும் ஒருவருக்கொருவர் கலந்துரையாட வேண்டும் மேலும் சிறந்த விளைவு அறிக்கைகளுடன் வர முயற்சிக்க வேண்டும் இன்னும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் அனலாக் சுற்றுகள் மற்றும் அமைப்புகள் ஒரு 3 0 1 அதாவது ஆய்வகம் அதனுடன் தொடர்புடையது உங்களிடம் 40 விரிவுரைகள் மற்றும் 28 மணிநேர ஆய்வகம் போன்றவை உள்ளன இங்கே நீங்கள் பார்த்தால் மற்ற பி க்களை சேர்க்கும் முயற்சி உள்ளது எடுத்துக்காட்டாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள் நேரியல் ஒன் போர்ட் மற்றும் இரண்டு போர்ட் சிக்னல் செயலாக்க நெட்வொர்க்கின் சிறப்பியல்புகளைப் புரிந்து கொள்ளுங்கள் PO1 நன்றாக உள்ளது PSO1 நன்றாக உள்ளது ஆனால் PO10 தொடர்பு தொடர்பானது அதாவது நான் இதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் இப்படி எழுதும்போது ஆசிரியர் சில மதிப்பீடுகளை செய்ய தயாராக இருக்கிறார் இது வகுப்பறை செயல்பாட்டின் ஒரு பகுதியாக இருக்கலாம் அல்லது அது ஒரு மதிப்பீடாக இருக்கக்கூடும் அங்கு நான் சில வரவு மற்றும் தகவல்தொடர்புக்கு சில மதிப்பெண்கள் கொடுக்க தயாராக இருக்கிறேன் தகவல்தொடர்புக்கு நான் குறிப்பாக மதிப்பெண்கள் கொடுக்கவில்லை என்றால் அங்கு PO10 எழுத எனக்கு உரிமை இல்லை சரியா எல்லா இடங்களிலும் ஒரே கதைதான் எடுத்துக்காட்டாக நீங்கள் இங்கு வரும்போது இந்த வி எஸ் மற்றும் மின்னழுத்தம் மற்றும் எஸ் எஸ் மின்னழுத்த கட்டுப்பாட்டாளர்களை வடிவமைக்கவும் நாங்கள் இப்போது ஒரு பிஓ 3 பிஓ 4 பிஓ 5 பேசுகிறோம் இவை பிஓ 3 என்பது சிக்கலான பிரச்சினைகள் குறித்து விசாரணைகளை நடத்துவதோடு தொடர்புடையது PO4 தொடர்புடையது மன்னிக்கவும் PO4 சிக்கலான விசாரணைகளை நடத்தி வருகிறது PO3 என்பது வடிவமைப்பு இயற்கையான வடிவமைப்பை நாம் சேர்த்துள்ளோம் PO5 என்பது நவீன கருவி பயன்பாட்டுடன் தொடர்புடையது அதற்கான மென்பொருள் தொகுப்புகளில் ஒன்றைப் பயன்படுத்தி இதை வடிவமைப்பதற்கான உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்துகிறோம் கருத்தியல் அறிவு நடைமுறை அறிவு அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் மற்றும் நடைமுறை தடைகள் பற்றியும் நாங்கள் பேசுகிறோம் எனவே இது மற்ற பொறியியல் அறிவு வகைகளை நிவர்த்தி செய்வதிலும் மற்ற பி க்களை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதையும் ஆராய்வதில் லட்சியமானது இந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்க இந்த PO களை நீங்கள் உரையாற்றுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த ஆசிரியரின் தரப்பில் நிறைய முயற்சிகள் தேவைப்படும் இப்போது இந்த பாடநெறிக்கான பணி உங்களுக்குத் தெரிந்த அல்லது கற்பிக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தைக் குறிக்கும் அட்டவணை வடிவத்தில் பாடநெறி விளைவுகள் அவற்றில் PO கள் PSO கள் அறிவாற்றல் நிலை அறிவு பிரிவுகள் மற்றும் வகுப்பு அல்லது பயிற்சி ஆய்வக அமர்வுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை எண்ணிக்கையுடன் எழுத வேண்டும் அதாவது நீங்கள் ஏற்கனவே பிற அலகுகள் மூலம் பாடநெறி விளைவுகளை முன்பே எழுதியுள்ளீர்கள் அந்த செயல்பாட்டைத் தொடரவும் அவற்றை இந்த உறுப்புகளுடன் குறிக்கவும் அது உங்கள் வேலையாக இருக்கும் அடுத்த யுநிட்டில் நிச்சயமாக விளைவுகளை அடைவதைக் கணக்கிட முயற்சிப்போம் பாடநெறி விளைவுகளை நாம் தக்கவைத்துக்கொள்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த சில வழிமுறைகள் தேவை அதை எவ்வாறு செய்வது என்பது ஒரு குறிப்பிட்ட நடைமுறையை நாங்கள் தருவோம் இருப்பினும் ஒரு நிலையான நடைமுறை போன்ற எதுவும் பின்பற்றப்பட வேண்டியதில்லை ஒரு நல்ல நடைமுறைக்கு தேவையான அளவுகோல்கள் அடுத்த அலகில் நாம் பார்ப்போம் மிக்க நன்றி